முன்னோக்கி மாற்றி இடவியல் இந்த வீடியோ கேப்சூலில் தனிமைப்படுத்தப்பட்ட மாற்றிகளைப் பற்றி விவாதிப்போம் பக் பூஸ்ட் மற்றும் பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர்கள் போன்றவை இந்த முதன்மை மாற்றிகளைப் பயன்படுத்தி பெறப்பட்ட பிற மாற்றிகள் மற்றும் பெறப்பட்ட மாற்றிகளில் தனிமைப்படுத்தப்பட்ட மாற்றிகளும் ஒரு பகுதியாகும் நாம் அறிமுகப்படுத்துவோம் இந்த அமர்வில் இந்த வார அமர்வில் மின்மாற்றி என்ற உயர் அதிர்வெண் மின்மாற்றி ஒரு முக்கிய அங்கமாகும் இது தனிமைப்படுத்தப்பட்ட மாற்றிகளில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் மின்மாற்றிகள் 2 முக்கிய செயல்பாடுகளைச் செய்கின்றன ஒன்று உள்ளீட்டு பகுதி வெளியீட்டுப் பகுதிக்கு இடையில் பிரிப்பு கால்வனிக் தனிமைப்படுத்தல் முக்கியமான அம்சம் மற்றொரு டர்ன்ஸ் விகிதத்தை சரியான முறையில் வடிவமைக்க உள்ளது எனவே நீங்கள் ஒரு பரந்த இயக்க வரம்பைக் கொண்டிருக்க முடியும் நாம் மின்மாற்றியின் வடிவமைப்பை மின்சாரம் மற்றும் காந்தமாகப் பார்ப்போம் மேலும் மையத்தை எவ்வாறு தேர்வு செய்வது மற்றும் வைண்டிங்களை வடிவமைப்பது எப்படி என்பதைப் பார்ப்போம் மேலும் சில காந்த சிக்கல்களை எவ்வாறு தீர்ப்பது என்பதைப் பார்ப்போம் அது நிச்சயமாக செறிவு மற்றும் அது போன்ற விஷயங்களைப் போல வரும் இண்டக்டரை கடந்த வாரத்தில் கற்றுக்கொண்ட டிசைன் வேல்யூக்களை எடுத்துக்கொண்டு இண்டக்டர் பிசிக்கல் இண்டக்டரை உருவாக்குவோம் தூண்டலுக்கான மையத்தை நாம் தேர்வு செய்ய வேண்டும் மேலும் வைண்டிங் களைத் தீர்மானிக்க வேண்டும் மற்றும் காற்று இடைவெளியை எவ்வாறு அறிமுகப்படுத்துவது என்பதைப் பார்க்க வேண்டும் இந்த பிரச்சனைகள் மற்றும் காந்த பிரச்சனைகள் இந்த பாடத்திட்டத்தில் தீர்க்கப்படும் எனவே இந்த வாரம் இந்த பாடத்திட்டத்தில் மின்மாற்றி மற்றும் தூண்டல் போன்ற தனிமைப்படுத்தப்பட்ட கூறுகளான காந்த கூறுகளுக்கு சற்று அதிக முக்கியத்துவம் கொடுத்து தனிமைப்படுத்தப்பட்ட மாற்றிகளில் அதிக கவனம் செலுத்துவோம் எனவே பக் டெரிவேட் கன்வெர்ட்டர்களில் ஒன்றான ஃபார்வர்ட் கன்வெர்ட்டரைப் பற்றி விவாதிப்போம் மற்ற பக் டெரிவேட் கன்வெர்ட்டர்கள் புஷ் புல் தி ஹாஃப் பிரிட்ஜ் மற்றும் ஃபுல் பிரிட்ஜ் கன்வெர்ட்டர்கள் நாம் விவாதிக்கும் மாற்றியின் மற்ற குடும்பம் பக் பூஸ்ட் குடும்பம் மிகவும் பிரபலமான பக் பூஸ்ட் பெறப்பட்ட மாற்றிகளில் ஒன்று ஃப்ளை பேக் கன்வெர்ட்டர் ஆகும் இது மிகவும் பிரபலமானது மற்றும் பெரும்பாலான வணிக மின் விநியோகங்களில் நீங்கள் அதைப் பார்ப்பீர்கள் எனவே நாம் நிச்சயமாக அதைப் பார்த்து அதன் காந்த கூறுகள் மற்றும் தனிமைப்படுத்தும் கூறுகளை எவ்வாறு வடிவமைப்பது என்பதைப் பார்க்க வேண்டும் நாம் நிச்சயமாக உருவகப்படுத்துதலைப் பார்ப்போம் சீசியத்தைப் பயன்படுத்தி இந்தப் பிடிப்பு மூலம் சில எடுத்துக்காட்டு சுற்றுகளை எடுத்து பின்னர் ngSpice இயந்திரத்தைப் பயன்படுத்தி அதை உருவகப்படுத்தி முடிவுகளைப் பார்த்து சுற்றுகள் பற்றிய கூடுதல் நுண்ணறிவுகளைப் பெற முடியுமா என்று பார்ப்போம் இது உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான பக் கன்வெர்ட்டர் சர்க்யூட் ஆகும் நாம் இந்த தனிமைப்படுத்தப்படாத பக் கன்வெர்ட்டரில் இருந்து தொடங்கி ஃபார்வர்ட் கன்வெர்ட்டரை உருவாக்குவோம் இது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மாற்றி மற்றும் இந்த பக் மாற்றியிலிருந்து பெறப்பட்டது அனைத்து பக் டெரிவேட் கன்வெர்ட்டர்களும் அவுட்புட் கோ போர்ஷனைக் கொண்டிருக்கும் இது போன்ற டையோடு இண்டக்டர் மின்தேக்கி சுமை சேர்க்கை இந்த பகுதி அனைத்து பக் டெரிவேட் கன்வெர்ட்டர்களின் அவுட்புட் பக்கத்தின் முக்கிய அம்சமாக இருக்கும் உள்ளீடு பகுதிகளில் மாற்றம் இருக்கும் முதலில் சில கூறுகளை மறுசீரமைப்பதன் மூலம் தொடங்கி மின்மாற்றியை எங்கு வைக்கலாம் என்பதைப் பார்ப்போம் இப்போது இதுதான் பக் கன்வெர்ட்டர் சப்ளையின் பாசிட்டிவ் ஆர்மில் ஸ்விட்ச் போட்டுள்ளோம் இந்த முழு பக் கன்வெர்ட்டரை சர்க்யூட்டின் செயல்பாட்டை பாதிக்காமல் இந்த சுவிட்சை எதிர்மறையாக அல்லது மின்னோட்டத்தின் திரும்பும் பாதையில் வைக்கலாம் எடுத்துக்காட்டாக இதை கீழே நகர்த்தலாம் இதை மேலே நகர்த்தலாம் இந்த திசையில் மின்னோட்டம் பாய்கிறது மற்றும் அது மீண்டும் இந்தத் திசையில் திரும்பும் பாதைக்கு இணக்கமாக இருக்கும் வகையில் இதை தலைகீழாக மாற்றலாம் எனவே டிரான்சிஸ்டர் இப்போது இணக்கமானது மற்றும் மின்னோட்டத்தின் செயல்பாட்டிற்கு சரியானது இப்போது இது இன்னும் அதே பழைய பக் கன்வெர்ட்டராக உள்ளது மேலும் இந்த டிரான்சிஸ்டர் V பொடென்ஷியல் இருக்கும் போது டையோடு On ஆக இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் டையோடு off மற்றும் V பொடென்ஷியல் இண்டக்டர் சார்ஜ் செய்கிறது இங்கே வின் மைனஸ் Vo இங்கே உள்ளது எனவே இது dTs நேரத்திலும் இது Vin Vo ஆகும் இது அணைக்கப்படும் போது இங்கு மின்னோட்டம் இல்லை மின்னழுத்தத்தில் மின்னோட்டமானது வெளியீட்டு மின்தேக்கி மற்றும் சுமை வழியாக ஃப்ரீவீலிங் செய்யப்படுகிறது இது கண்டக்ட் செய்கிறது மற்றும் இது 0 ஆகும் இது பூஜ்யம் கழித்தல் Vo ஆகும் Vo L என்பது மின்னோட்டம் விழும் வீதமாகும் எனவே பக் கன்வெர்ட்டரின் வழக்கமான செயல்பாடு அப்படியே உள்ளது உள்ளீட்டு வெளியீட்டு உறவும் அப்படியே உள்ளது முக்கியமாக நாம் என்ன செய்தோம் பாசிட்டிவ் ரெயிலில் இருந்து நெகட்டிவ் ரெயிலுக்கு மாற்றியுள்ளோம் கேட் டிரைவ் அல்லது பேஸ் டிரைவை இங்கு தரைப் புள்ளி அல்லது சப்ளையின் நெகடிவ் பாயிண்ட் ஆகியவற்றைப் பொறுத்து இருக்கும் அடுத்து மிகவும் எளிதாக இருக்கும் நாம் என்ன செய்வோம் பின்வரும் வழியில் இந்த BJT அல்லது டிரான்சிஸ்டரை மீண்டும் நிலைநிறுத்துவோம் இந்த BJT சுவிட்சைக் கிளிக் செய்து அதை இந்த பாணியில் எதிர்கொள்ளும் வகையில் சுழற்ற அனுமதிக்கிறேன் மேலும் இந்த வகையான இடவியலில் இருப்பதையும் நான் நிலைநிறுத்துகிறேன் இப்போது நான் சில லேபிள்களை இடுகிறேன் SPiceல் செய்வது போல் இதுவும் ஒரு லேபிள் காட்டி என்று வைத்துக்கொள்வோம் இது Vin என்று சொல்லுங்கள் விநியோகத்தின் நேர்மறை இணைக்கப்பட்டிருக்கும் மற்றும் இது கிரௌண்ட் இப்போது என்னிடம் இது தேவையில்லை இந்த பகுதிகளை அகற்றுவேன் எனவே இது இன்னும் பக் கன்வெர்ட்டர் அதே பழைய பக் கன்வெர்ட்டராக உள்ளது மற்றும் செயல்பாடு இன்னும் அப்படியே உள்ளது இந்த BJT சுவிட்ச் அது இயக்கத்தில் இருக்கும் போது டையோடு முழுவதும் Vin தோன்றும் மின்னழுத்தம் தலைகீழ் பயாஸ் தலைகீழ் சார்பு டையோடு மின்னோட்டமானது மின்தூண்டியை சார்ஜ் செய்யும் தூண்டல் வழியாக பாய்கிறது மற்றும் இந்த பின்னத்தில் மீண்டும் பாய்கிறது செயல்பாடு மாறாமல் உள்ளது உள்ளீடு வெளியீடு உறவும் மாறாமல் இருக்கும் இப்போது நாம் ஒரு மின்மாற்றியை அறிமுகப்படுத்த வேண்டும் டிரான்ஸ்பார்மரை அறிமுகப்படுத்தி டையோடை உள்ளே தள்ளி டிரான்ஸ்பார்மரை அங்கே வைக்கத் தொடங்குவதற்கு இது பொருத்தமான இடம் இப்போது நாம் என்ன செய்வோம் இந்த டையோடை ஒரு பிட் உள்ளே நகர்த்துவோம் டிரான்ஸ்பார்மரை இங்கே அறிமுகப்படுத்துவதற்கு சிறிது இடத்தை உருவாக்குவோம் எனவே அதை இங்கே இந்த பின்னத்தில் வைக்கிறேன் அந்த இடத்தில் டிரான்ஸ்பார்மர் வரும் இப்போது ஸ்விட்ச் ஆன் மற்றும் ஸ்விட்ச் ஆன் ஆகியிருக்கும் போது அது சரியாகச் செயல்படும் சூழ்நிலையில் முதன்மை மின்னழுத்தம் இரண்டாம் நிலைக்கு மாற்றப்பட்டு டையோடு தலைகீழாக மாறும் முதன்மை மின்னழுத்தம் தோன்றும் தூண்டல் சார்ஜ் செய்யப்படுவதைப் படம்பிடிக்கவும் மேலும் ஸ்விட்ச் ஆஃப் செய்யும்போது இண்டக்டர் இப்படி ஃப்ரீவீலிங் செய்து டிரான்ஸ்பார்மரின் இரண்டாம் நிலை ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கும் மேலும் கோர் ஃப்ளக்ஸ் ரீசெட் ஆக வாய்ப்பில்லை அடுத்த சுழற்சியில் கோர் ஃப்ளக்ஸ் ரீசெட் ஆகவில்லை என்றால் அதை நீங்கள் பார்ப்பீர்கள் இது மின்னோட்டத்தில் இருக்கும் தருணம் மையத்தை நிறைவு செய்ய முயற்சிக்கும் வகையில் இருக்கும் இதைப் பற்றி பின்னர் பார்ப்போம் ஆனால் மின்சுற்றை முடிக்க இண்டக்டர் ஃப்ரீவீலிங் செய்யும் போது மின்மாற்றியின் இரண்டாம் நிலை ஷார்ட் சர்க்யூட்டிங் இல்லாதபடி இந்த டையோடு இரண்டாம்நிலையில் ஷார்ட் சர்க்யூட் மின்னோட்டத்தைத் தடுக்கும் இது போல் சுற்றுவட்டத்தின் பக் பகுதியை துண்டிக்கிறது எனவே நான் இப்போது ஒழுங்கீனத்தைத் துடைக்கிறேன் பின்வரும் முறையில் சுற்றுகளை நேர்த்தியாக வைப்போம் எனவே இப்போது நான் க்ளியர் செய்தேன் பின்னர் சுற்றுடன் சரியாக இணைக்கப்பட்டேன் இது தனிமைப்படுத்தப்பட்ட பக் மாற்றி என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது முன்னோக்கி மாற்றி என்று அழைக்கப்படுகிறது எனவே இனி இதை பக் கன்வெர்ட்டர் என்று அழைக்காமல் ஃபார்வேர்ட் கன்வெர்ட்டர் என்று அழைக்க வேண்டும் ஏனென்றால் ஃப்ளை பேக் கன்வெர்ட்டருக்கு எதிராக ஸ்விட்ச் ஆன் செய்யும்போது அந்த நேரத்தில் அவுட்புட் பிரிவில் மின்சாரம் முன்னோக்கி அனுப்பப்படும் சுவிட்ச் அணைக்கப்படும் போது சக்தி வெளியீட்டிற்கு அனுப்பப்படுகிறது எனவே இது ஒரு பெயரிடல் மற்றும் அனைத்து ஆய்வுகளிலும் முன்னோக்கி மாற்றி என்று அழைக்கப்படுகிறது எனவே நாம் அந்தப் பெயரைக் கடைப்பிடிப்போம் மின்மாற்றியை இங்கு வைத்த பிறகு இப்போது புள்ளி போலாரிட்டிகளை முதன்மை மற்றும் இரண்டாம்நிலைக்கு ஒதுக்குவோம் எனவே இது முதன்மைக்கான புள்ளி முடிவாக இருக்கட்டும் அதேபோல் இது இரண்டாம் நிலை ஒதுக்கும் புள்ளி போலாரிட்டிக்கான புள்ளி முடிவும் மிகவும் முக்கியமானது ஒவ்வொரு மின்மாற்றிக்கும் நீங்கள் அதைச் செய்ய வேண்டும் ஒவ்வொரு இணைக்கப்பட்ட கூறுகளுக்கும் உங்களிடம் இருக்கும் இது அடிப்படையில் குறிப்பிடுவது என்னவென்றால் பல்வேறு வைண்டிங் களின் ஒப்பீட்டு போலாரிட்டி இப்போது இந்த விஷயத்தில் டிரான்சிஸ்டர் இந்த புள்ளி அல்லாத முனையில் இருக்கும்போது புள்ளியின் முனையானது Vin உடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே புள்ளி அல்லாத முடிவைப் பொறுத்தமட்டில் புள்ளி முடிவு நேர்மறையாக இருக்கும் அதே போல் இரண்டாம் பக்கம் புள்ளியின் முனையும் நேர்மறையாக இருக்கும் புள்ளி முடிவைப் பொறுத்தமட்டில் இரண்டாம் பக்கத்திலும் புள்ளி முடிவு நேர்மறையாக உள்ளது எனவே ஒவ்வொரு மின்மாற்றிக்கும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வழியில் பயன்படுத்தக்கூடிய போலாரிட்டியை சோதிப்பது மிக மிக முக்கியமானது இப்போது மின்மாற்றிக்கு ஒரு கோர் ரீசெட் ஃப்ளக்ஸ் ரீசெட் பாதையை நாம் கொடுக்க வேண்டும் பிஜேடி இண்டக்டரில் இருந்து அணைக்கப்படும் போது இந்த டையோடு ஆஃப் டிரான்ஸ்பார்மர் செகண்டரி ஓபன் சர்க்யூட்டட் டிரான்ஸ்பார்மர் பிரைமரி ஓபன் சர்க்யூட்டட் ஆகும் அதற்கான பாதையை நீங்கள் இப்போது கொடுக்க வேண்டும் எனவே இந்த பாதையில் கோர் ஃப்ளக்ஸ் மீட்டமைக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் டையோடு கலவையை இங்கு வழங்குவோம் எனவே இந்த முறையில் முதலில் மின்தடையைப் பயன்படுத்துகிறேன் பின்னர் இது போன்ற ஒரு டையோடு இங்கே இணைக்கப்படும் பின்னர் நிச்சயமாக இந்த பாணியில் ஒரு கம்பி இணைப்பை உருவாக்குவதன் மூலம் இணைப்பை முடிக்கவும் இப்போது இந்த சுற்று ஒரு மாற்றி சுற்றுக்கு முழுமையாக செயல்படுகிறது எனவே டிரான்சிஸ்டர் இயக்கத்தில் இருக்கும்போது இங்கே சுவிட்ச் ஆன் செய்யப்பட்டிருக்கும் போது இது தரைத் திறனில் உள்ளது இது Vin பொடென்ஷியலில் உள்ளது இந்த டையோடு தலைகீழாக மாற்றப்படுகிறது ஏனெனில் படம் வெளியே இருப்பதால் இந்த முழு கையும் படத்திற்கு வெளியே உள்ளது எனவே இந்த மின்னழுத்தம் இங்கு மாற்றப்படுகிறது மற்றும் சாதாரண பீமில் உள்ள இண்டக்டரின் சார்ஜ்கள் எனவே இது ஒரு பக் மாற்றியாக இருக்கும் அந்த இடத்தில் ஸ்விட்ச் ஆஃப் செய்யும்போது போலாரிட்டி தலைகீழாக மாறுகிறது இண்டக்டர் ஃப்ரீவீலிங் ஆகும் மேலும் இங்குள்ள முதன்மை பக்கமானது இந்த பின்னத்தில் ஃப்ரீவீல் செய்து அதன் மூலம் கோர் ஃப்ளக்ஸை மீட்டமைக்கும் எனவே இந்த பகுதி மிக மிக முக்கியமானது இந்த பகுதி இல்லாமல் இந்த கோர் இந்த மின்மாற்றி தனிமைப்படுத்தப்பட்ட முன்னோக்கி மாற்றி இயங்காது எனவே இந்த ஃப்ரீவீலிங் பாதை மிக மிக முக்கியமான பாதை இது இப்போது உள்ளீடு வெளியீடு உறவில் நஷ்டமான ஃப்ரீவீலிங் பாதையாகும் மாற்றும் விகிதத்தை இப்போது nக்கு வைக்கிறேன் இது ஒவ்வொரு வைண்டிங் அல்லது n வைண்டிங் களுக்கும் இங்கே அல்லது N2 N1 n என்பதைக் குறிக்கும் n 1 ஐ விட அதிகமாக இருந்தால் அது ஸ்டெப் அப் மின்மாற்றி n 1க்குக் குறைவாக இருந்தால் அது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்பார்மர் இப்போது நான் சேர்த்த இந்த முன்னோக்கி மாற்றி n டர்ன்ஸ் விகிதத்தில் உள்ளது இதன் அடிப்படையில் இதன் பொருள் என்னவென்றால் இங்குள்ள ஒவ்வொரு 1 திருப்பத்திற்கும் இரண்டாம்நிலையில் n திருப்பங்கள் உள்ளன மேலே செல்ல n 1 ஐ விட அதிகமாக இருக்கலாம் கீழே இறங்குவதற்கு n 1க்கு குறைவாக இருக்கலாம் இப்போது dTs காலத்தில் அதைப் பார்ப்போம் எனவே dTs காலத்தில் இந்த டிரான்சிஸ்டர் இயக்கத்தில் இருக்கும் எனவே இங்கே மின்னழுத்தம் என்ன இங்கே மின்னழுத்தம் Vin மற்றும் இந்தப் பக்கத்தில் தோன்றும் மின்னழுத்தம் nVin ஏனெனில் திருப்பங்களின் விகிதம் 1 n இப்போது nVin பக் கன்வெர்ட்டரின் மையத்தில் வருகிறது இங்கே நீங்கள் Vo ஐக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே dTs நேரத்தில் நீங்கள் nVin Vo உங்கள் இண்டக்டர் மின்னழுத்தமாக dTகளாக இருப்பதைக் காண்கிறீர்கள் Ts நேரத்தில் இந்த டிரான்சிஸ்டர் ஆஃப் ஆகும் எனவே Ts நேரத்தில் டிரான்சிஸ்டர் அணைக்கப்படும் அதாவது Ts நேரத்தில் இது முடக்கப்பட்டுள்ளது இப்போது இது கூடுதலாக மாறும் போலாரிட்டி உள்ளது இந்த டையோடு வழியாக ஒரு ஃப்ரீவீலிங் உள்ளது நான் இதை டையோடு D1 என்று அழைக்கிறேன் இது பூஜ்ஜிய வோல்ட்டில் உள்ளது D1 சிறந்தது எனவே இண்டக்டர் யின் குறுக்கே மைனஸ் Vo 1 கழித்தல் dTகளாகத் தோன்றும் இப்போது அது பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் இது பக் மாற்றிக்கு மிகவும் ஒத்த உள்ளீட்டு வெளியீட்டு உறவுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் எனவே நீங்கள் Vo க்கு மீண்டும் எழுதி தீர்த்தால் Vo ndVin கிடைக்கும் எனவே ஃபார்வர்ட் கன்வெர்ட்டருக்கான உள்ளீட்டு வெளியீட்டு உறவாக இது இருக்கும் நாம் இங்கே வரைந்திருப்பது இங்கே காட்டப்பட்டுள்ளது மேலும் இந்த இண்டக்டர் இந்த முறையில் ஃப்ரீவீலிங்காக இருக்கும்போது இந்த டையோடு இரண்டாம் நிலை திறந்திருக்கும் முதன்மையானது இந்த பாணியில் ஃப்ரீவீலிங் ஆகும் முதன்மையில் புள்ளி முடிவைப் பொறுத்தவரை நேர்மறையானது எனவே இங்கு ஃப்ரீவீலிங் நடவடிக்கை நடக்கும் இப்போது அது ஃப்ரீவீலிங் ஆகும் தருணத்தில் டையோடு சிறந்தது என்று சொல்லலாம் முதன்மையில் ஒரு Lm உள்ளது காந்தமயமாக்கல் தூண்டல் மற்றும் இந்த எதிர்ப்பு R எனவே LR விகிதத்தில் சிதைவடையும் ஒரு மின்னோட்டம் இருக்கும் எனவே அது L by R நேர மாறிலி அதிவேகமாக சிதைவடையும் எனவே அதிவேகமாக ஃப்ளக்ஸ் சிதைந்துவிடும் எனவே இது எதிர்ப்பு R என்று சொன்னால் Lm என்பது உங்கள் காந்தமயமாக்கல் தூண்டல் ஆகும் இது போன்ற நிலையானது எனவே இங்கே 0 ஐ அடையும் நேரத்தில் கோர் ஃப்ளக்ஸ் கிட்டத்தட்ட 0 ஃப்ளக்ஸ்க்கு வந்திருக்கும் எனவே இது ஒரு மிக முக்கியமான பகுதியாகும் டையோடு R கலவையானது கோர் ரீசெட் செய்வதற்கு முன்னோக்கி மாற்றியின் மிக முக்கியமான பகுதியாகும் நிச்சயமாக இந்த R இல் ஒரு பெரிய பிரச்சனை உள்ளது அது சிதறடிக்கும் எனவே இது இப்போதே செயல்திறனைக் குறைக்கும் இந்த ஆர் வகை கோர் ரீசெட் உடன் செல்வோம் லாஸ்ஸி கோர் ரீசெட் பின்னர் நீங்கள் இழப்பைக் குறைக்கும் கோர் ரீசெட் செய்யும் முறையை விளக்குகிறேன் அடுத்து முன்னோக்கி மாற்றியின் அலை வடிவங்களைப் பார்ப்போம் இது நமக்கு அதிக நுண்ணறிவைத் தரும் பின்னர் பல்வேறு கூறுகளின் வடிவமைப்பிற்கு நம்மை அழைத்துச் செல்லும்